கடந்த சில சொற்பொழிவுகளில் நாம் டிரான்ஸ்மிஷன்க் லைன்கள் Transmission line இம்பெடன்ஸ் மேட்சிங் ஸ்மித் விளக்கப்படம் ABCD பரமீட்டர்ஸ் மற்றும் S பரமீட்டர்ஸ் பற்றிப் பேசுகிறோம் இப்போது நாம் பேசப் போகிறோம் அந்த அனைத்து பயன்பாடுகளின் பயன்பாடுகள் எனவே இன்று முதல் பயன்பாட்டைப் பற்றி பேசுவோம் பவர் டிவைடர்கள் மற்றும் காம்பிநேர்ஸ் எனவே நமக்கு எங்கு பவர் டிவைடர்கள் தேவை எப்போது தேவை என்று பார்ப்போம் காம்பிநேர்கள் தேவை எனவே முதலில் நாம் உண்மையில் 2 வழி சம பவர் டிவைடர்னைப் பார்க்கப் போகிறோம் எனவே இந்த போர்ட்த்தில் இங்கே ஒரு இன்புட்டைக் கொடுக்கிறோம் என்றால் அரை பவர் இங்கே செல்ல வேண்டும் வெறுமனே மற்றும் அரை பவர் இங்கு வெறுமனே செல்ல வேண்டும் எதுவும் பின்வாங்கக்கூடாது எனவே எங்கே எங்களுக்கு இந்த வகையான பவர் டிவைடர் தேவைஎடுத்துக்காட்டாக பயன்பாடுகளில் ஒன்றைக் குறிப்பிடவும் நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 2 உறுப்பு ஆண்டெனா என்று கூறுவோம் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் எனவே நாம் உண்மையில் கொடுக்கிறோம் ஒரு இடத்தில் இன்புட் செய்து பின்னர் பவர் சமமாகப் பிரிக்கப்படுகிறது அது 2 உறுப்புகளுக்கு வழங்கப்படுகிறது இப்போது ஒரு உறுப்பு அரே 8 x 8 அரே அல்லது 16 x 16 அரே இருக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் நாங்கள் அதிக எண்ணிக்கையிலான பவர் டிவைடர்கள் தேவைப்படும் மற்றும் பெரும்பாலான நேரம் இந்த அரேகளை நாங்கள் ஈகுவள் பவர் டிவிஷன் பயன்படுத்துகிறோம் எனவே இது எளிய பயன்பாட்டில் ஒன்றாகும் ஆனால் இந்த பவர் டிவைடர் இருக்கலாம் சமமான பவர் டிவைடர் அல்லது சமமற்ற பவர் டிவைடர் கூட இருக்கலாம் என்று பல இடங்களில் தேவைப்படுகிறது எனவே 2 வழி சம பவர் டிவைடர்பான எளிய விஷயத்துடன் ஆரம்பிக்கலாம் எனவே நாம் இங்கே காட்டியதைப் பார்ப்போம் எனவே இங்கே இன்புட்டு போர்ட் இது இம்பெடன்ஸ் போர்ட் இது இம்பெடன்ஸ் போர்ட் மற்றும் இங்கே அனைத்து 3 போர்ட்ங்களுக்கும் இன்புட்டு இம்பெடன்ஸ் உள்ளது என்று கருதுகிறோம் இது Z0க்கு சமம்மற்றும் பெரும்பாலான நேரம் இதை 50 Ω ஆக எடுத்துக்கொள்கிறோம் நான் உங்களுக்குச் விதிமுறைல வேண்டும் பெரும்பாலான மைக்ரோவேவ் ஜெனரேட்டர்கள் உண்மையில் 50 Ω இம்பெடன்ஸ் சோர்ஸ் இம்பெடன்ஸ்ப் பயன்படுத்துகின்றன அல்லது உண்மையில் நாம் லோடு இம்பெடன்ஸ்பையும் பயன்படுத்தவும் இதனால் தரப்படுத்தப்பட்ட செயல்முறை உள்ளது எனவே ரஷ்யாவில் அவர்கள் 50 Ω ஐப் பயன்படுத்தாத இடத்தில் ஏற்றுக்கொள் உலகின் மற்ற எல்லா நாடுகளும் மைக்ரோவேவுக்கு தரமாக 50 Ω ஐப் பயன்படுத்தவும் எனவே சொற்பொழிவு முந்தையவற்றில் நாம் படித்ததைப் பார்ப்போம் லொஸ்லெஸ் நெட்வொர்க்கிற்கு இது ஒரு யூனிடேரி ப்ரொபேர்ட்டி என்று நாங்கள் பார்த்தோம் அனைத்து 3 போர்ட்ங்களுக்கும் இதை எழுதியுள்ளார் எனவே S112S212S312 1 அதே விஷயத்தை நீங்கள் இங்கே எழுதலாம் S12S22S32மற்றும் பின்னர் S13S23S33 க்கு எனவே இது லொஸ்லெஸ் நெட்ஒர்க்ய ப்ரொபேர்ட்டி இங்கே இது லொஸ்லெஸ் நெட்ஒர்க்யமா சரி நாங்கள் இந்த டிரான்ஸ்மிஷன்க் லைன்கள் லொஸ்லெஸ்வை அல்லது பொதுவாக டிரான்ஸ்மிஷன்ம் லைன்கள் என்று கருதப் போகிறது மிகக் குறைந்த லொஸ்க் கொண்டுள்ளன நாம் இங்கே காட்டியிருப்பது இது ஒரு மைக்ரோஸ்ட்ரிப் 2 வழி சம பவர் டிவைடர்யின் உணர்தல் உண்மையான உருவகப்படுத்தப்பட்ட எடுத்துக்காட்டுகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆனால் விடுங்கள் நாம் முதலில் கருத்து பகுதியைப் பார்ப்போம் எனவே S11 0 ஐநாம் விரும்புகிறோம்அதாவது இந்த போர்ட்த்தில் ரெப்லக்டெட் பவர் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் அரை பவர் இங்கே செல்ல வேண்டும் அரை பவர் இங்கே செல்ல வேண்டும் அதனால் S11 0 ZinZ0என்று 50 Ω சமமாக இருக்க வேண்டும் எனவே இன்புட்டு இம்பெடன்ஸ் இங்கே கூறுவோம் 50 Ω ஆக இருக்க வேண்டும் இப்போது ஒரு கிளை இங்கிருந்து வருவதைக் காணலாம் மற்றொரு கிளை இங்கிருந்து வருகிறது இந்த 2 கிளைகளும் குறிப்பிட்ட புள்ளி இணையாக வருவதைக் காணலாம் எனவே இணையாக வரும் இரண்டு விஷயங்களும் சம பவர் டிவிஷன் நாம் விரும்பினால் அதனால் இங்கிருந்து பார்க்கும் இன்புட்டு இம்பெடன்ஸ் மற்றும் இன்புட்டு இம்பெடன்ஸ் ஆகியவற்றை நாங்கள் உண்மையில் விரும்புகிறோம் இங்கிருந்து பார்ப்பது சமமாக இருக்க வேண்டும் அது 100 Ω க்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மால் முடியும் 100 Ω உடன் இணையாக 100Ω 50Ω 50 Ω க்கு சமமாக இருக்கும் என்று கூறுங்கள் எனவே இப்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்ப்போம் இங்கே 100 Ω ஐப் பெறுங்கள் இது 50 Ω இம்பெடன்ஸ் Impedance என்பதை நாங்கள் அறிவோம் இந்த இம்பெடன்ஸ் மாற்ற வேண்டும் 50 Ω முதல் 100 Ω வரை டிரான்ஸ்மிஷன் லைன் பற்றி பேசும்போது நாங்கள் படித்தோம் குஆர்டெர் வேவ் டிரான்ஸ்பார்மர் ஒரு இம்பெடன்ஸ் மற்ற இம்பெடன்ஸ்க்கு மாற்றும் மற்றும் இந்தபோர்முலாம் Zin1என்பதுZ12 ZL இங்கிருந்து பார்ப்பது எனவே Z1என்பது இந்த குறிப்பிட்ட வரியின் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ் இந்த 2 ஐ நாம் சமமாக எடுத்துள்ளோம் ஏனென்றால் நாங்கள் சமமாக விரும்புகிறோம் பவர் டிவைடர் நாம் சம பவர் டிவிஷன் விரும்பவில்லை என்றால் Z1 இதற்குசமமாக இருக்காது Z2என்று விதிமுறைலக்கூடிய குறிப்பிட்ட இம்பெடன்ஸ் முதலில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை இப்போது முடிக்கவும் அதைப் பார்ப்போம் எனவே Z இன்புட் 1 அது 100 Ω ஆக இருக்க வேண்டும் ZL50 Ω என்று நமக்குத் தெரியும்அனைத்து 3 போர்ட்ங்களும் 50 Ω உடன் நிறுத்தப்பட்டுள்ளன எனவே இங்கிருந்து Z1ஸ்கொயர்தின் மதிப்பைக் கணக்கிடலாம்இதுZ¿1× ZL ஆகும் எனவே Z இன்புட் 1 இது 100 ஆக இருக்க வேண்டும் எனவே 100×50 பின்னர் அதன் ஸ்கொயர் ரூட்த்தை எடுக்க வேண்டும் இது 50√ 2ஆகவும் 70 7 Ω ஆகவும் வருகிறது இந்த நீளம்λ 4 ஆகஇருக்க வேண்டும் இப்போது நீங்கள் நினைவு கூர்ந்தால் ஒற்றை குஆர்டெர் வேவ் டிரான்ஸ்பார்மர் மற்றும் 2 குஆர்டெர் வேவ் டிரான்ஸ்பார்மர் பற்றி நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் எனவே இங்கே இந்த பகுதி ஒற்றை குஆர்டெர் வேவ் மட்டுமே 2 குஆர்டெர் வேவ்க்கு எடுத்துக்காட்டு மற்றும் ஒற்றை குஆர்டெர் வேவ் இம்பெடன்ஸ் மேட்சிங்த்தை ஒற்றை ப்ரிக்யூவென்ஸி மட்டுமே வழங்குகிறது என்பதை நாங்கள் கண்டோம் எனவே இந்த முடிவுகளை ஒவ்வொன்றாகக் காண்போம் ஆனால் இப்போது நம்மிடம் என்ன இருக்கிறது அதனால் சம பவர் டிவைடர் மற்றும் லொஸ்லெஸ் நெட்ஒர்க்யத்திற்காக எதுவும் இல்லாததால் இப்போது என்ன நடக்கும் மீண்டும் ரெப்லக்டெட்து இது ஒரு லொஸ்லெஸ் நெட்ஒர்க்யமாகும் எனவே அரை பவர் இங்கே செல்கிறது எனவே இதன் பொருள் S21அதாவது பவர் செல்லும் 1 முதல் 2 வரை பின்னர் 1 முதல் 3 வரை இது S31ஆகும் இது சமமாக இருக்க வேண்டும் 1 √2இந்த காலத்தைப் பற்றி பேசுவேன் சிறிது நேரம் கழித்து அதனால்1 √2 இதன் ஸ்கொயர் இருக்கும் என்று பொருள் 1 2 எனவே அரை பவர் செல்கிறது என்று பொருள் இங்கே அரை பவர் இங்கே செல்கிறதுஇப்போது இங்கே இந்த விதிமுறை என்ன எனவே இங்கிருந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே நீளம்lλ 4 எனவே நீளம்λ 4 இந்த நீளத்தின் காரணமாக பேஸ் தாமதத்தைப் பார்த்தால் β க்கு சமமாக இருக்கும் இது சமம் 2π λ × λ 4 அதனால் 2π λ × λ 4 எங்களுக்கு 900கொடுக்கும் தாமதம் இங்கிருந்து இங்கிருந்து இருப்பதால் மைனஸ் அடையாளம் உள்ளது எனவே மைனஸ் காரணமாக பேஸ் டிலே வருகிறது மற்றும் 900ஐ குறிப்பிடலாம் a j காலத்தால் எனவே நாம் 0 J 1 ஏதுமில்லை என தெரியும் ஆனால் நீங்கள் அந்த 1∠90 0வேண்டும் சொல்ல முடியும் எனவே இந்த விதிமுறை j இங்கே வருகிறது மேலும் நீங்கள் பார்க்கக்கூடியபடி நெட்ஒர்க்யம் ரெசிப்ரோக்கல்மானது இங்கு செயலில் உள்ள கூறுகள் எதுவும் இல்லை எனவே நான் அதே இன்புட்டைக் கொடுத்தால் நாங்கள் எதை கொடுத்தாலும் இங்கே வரும் எனவே S21 S31 S12 S13என்று விதிமுறைலலாம் எனவே இப்போது 1 2 3 4 ஐக் கண்டறிந்துள்ளோம் இது 5 ஆக இருப்பதால் இந்த 9 கூறுகளில் 5 கூறுகளை இப்போது கண்டுபிடித்துள்ளோம் இப்போது நாம் வேண்டும் மற்ற 4 கூறுகளையும் கண்டுபிடி எனவே அதை எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம் எனவே இங்கே நாம் இப்போது இந்த குறிப்பிட்ட இன்புட்டு இம்பெடன்ஸ்க் கண்டுபிடிக்க முயற்சிக்கப் போகிறோம் இங்கே போர்ட்ம் எனவே இந்த குறிப்பிட்ட போர்ட்த்தில் இன்புட்டு இம்பெடன்ஸ்க் கண்டுபிடிக்க நாம் பார்க்க வேண்டும் இங்கே எனவே நாம் இந்த பேஸ்த்தில் வருகிறோம் பின்னர் இதை இங்கே பார்க்க வேண்டும் எனவே முதலில் பார்ப்போம் இன்புட்டு இம்பெடன்ஸ் இந்த மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதைக் கணக்கிடுங்கள் எனவே நான் இருந்தால் இன்புட்டு இம்பெடன்ஸ்ப் பாருங்கள் அதை இங்கிருந்து காணலாம் எனவே இது 50 Ω மற்றும் அதற்கு இணையாக அந்த இம்பெடன்ஸ் எங்களுக்கு ஒரு இருந்தது 50 Ω குஆர்டெர் வேவ் டிரான்ஸ்பார்மர் இந்த இம்பெடன்ஸ் 100 ஆக மாற்றியது எனவே இது இங்கே பார்ப்பது 100 50 ஆகும் எனவே நாம் உண்மையில் ZL12ஐ 100 50 ஆக இருக்கும் அது 1003 Ω ஆக வெளிவருகிறது இப்போதுஇந்த குறிப்பிட்ட விஷயத்தில்Zin12ஐநாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அதை Z12 ZL12எனக் காணலாம் எனவே அது Z12 ZL12 மற்றும் Z12 நமக்குத் தெரியும் 50√2 இது 70 7 is ஆகும் எனவே அதன் ஸ்கொயர் 1003 ஆல் வகுக்கப்படுவதால் 150 Ω ஆக வெளிவருகிறோம் எனவே S22இன் மதிப்பு என்ன என்பதை இப்போது நாம் கண்டுபிடிக்கலாம் எனவே S22என்பதுரெப்லக்க்ஷன் கோஏபிசிஎன்ட் போன்றது போர்ட் 2 இல் இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் இங்கே எழுதலாம் எனவே நாம் இப்போது மாற்றினால் மதிப்பு Zin12 150 50 எனவே னூமிரேடோர் 150 50 100டெனோமினேடோர் 150 50 200 ஆக இருக்கும் எனவே 100200 12 எனவே இந்த பக்கத்திலிருந்து பார்த்தால் S22 ½ மற்றும் அதேபோல் நாம் டெரிவேஷன்ஸ்லைச் செய்யலாம் அல்லது சிம்மெட்ரி மூலம் S33 S22என்றுவிதிமுறைலலாம் அது சமம் பாதி எனவே இப்போது நாம் 2 மற்றும் 4 ஈக்யூவேஷன்களைப் பயன்படுத்தலாம் மற்றும் 2 மற்றும் 4 ஈக்யூவேஷன்கள் அடிப்படையில் தொடர்புடையவை நீங்கள் இங்கேS122S222S322 1 என்று விதிமுறைலலாம் மற்றும் இது ஈக்யூவேஷன் 4 எனவே இப்போது நாம் மதிப்புகள் மாற்றினால் எனவே நாம் கண்டுபிடிக்கக்கூடியது | S32| ½ | S23|எனவே இதன் பொருள் இங்கிருந்து பவர் இங்கே நீங்கள் விதிமுறைவதற்கு சமம் ¼ ஏனெனில் பவர் இதன் ஸ்கொயர்மாக இருக்கும் இங்கிருந்து இங்கே 1 4இருக்கும் இப்போது இங்கிருந்து இங்கிருந்து ஒரு பேஸ் வேறுபாடு இருக்கும்இந்த பேஸ் வேறுபாட்டை நாங்கள் பார்த்தோம் 900ஆகும் எனவே இது 900ஆகஇருக்கும் இது மற்றொரு 900ஆக இருக்கும் எனவே இவற்றுக்கு இடையேயான பேஸ் வேறுபாடு 2 போர்ட்ங்கள் 1800 ஆக இருக்கும்இது மைனஸ் அடையாளத்தால் குறிக்கப்படுகிறது எனவே இப்போது நாம் S மேட்ரிக்ஸ் ஐ முடிக்க முடியும் எனவே S மேட்ரிக்ஸ் நாம் இன்புட்டு போர்ட் 1 இல் உணவளிக்கும் போது 0 ஆக இருக்கும் அரை பவர் இங்கே பவர் பாதி செல்கிறது எனவே அது j √2 j √2 1 √22 1 2 900பேஸ் டிலேதின் காரணமாக j வருகிறது இப்போது சிம்மெட்ரிமை காரணமாக இந்த கூறு இங்கே இருக்கும் போலவே இருக்கும் இப்போது S22நாம் பார்த்தது அது S33க்கு சமமானதாகும்பின்னர் S 2 இலிருந்து செல்கிறது 3 மற்றும் 3 முதல் 2 வரை அவை சமம் - 1 2 இங்கே எனவே இது 2 வழி பவர் டிவைடர்யின் S மாட்ரிக்ஸ் இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு பவர் கம்பினேர்பாகப் பயன்படுத்த முடியுமா என்பதைப் பார்ப்போம் எனவே நாம் கொடுக்கலாம் இன்புட் இங்கே பாதி இங்கே செல்கிறது பாதி இங்கே செல்கிறது இப்போது இது ஒரு நல்ல பவர் கம்பினேர்பா எனவே போர்ட் 2 இல் நான் ஒரு இன்புட்டைக் கொடுத்தால் வைத்துக்கொள்வோம் எனவே என்ன செய்வேன் நடக்கும் போர்ட் 2 இல் நான் ஒரு இன்புட்டைக் கொடுத்தால் S22 12 என்பதைக் காணலாம் இதன் பொருள் நான்கில் ஒரு பங்கு பவர் மீண்டும் ரெபிளெக்ட் அது ஒரு நல்ல விஷயம் அல்ல மீதமுள்ளவற்றிலிருந்து எனவே நான்கில் ஒரு பங்கு இங்கே மற்றும் மீண்டும் இங்கே செல்கிறது இது122 எனவே அது ¼ ஆக இருக்கும் எனவே 14 மீண்டும் பி ரெபிளெக்ட் ¼ செல்கிறது இங்கே மற்றும் ½ பவர் இங்கே செல்கிறது எனவே இது உண்மையில் ஒரு நல்ல கம்பினேர்பான் அல்ல இது ஒரு நல்ல பவர் டிவைடர் ஆனால் ஒரு நல்ல பவர் கம்பினேர்பான் அல்ல எனவே ஒரு பவர் கம்பினேர்யாக நாம் என்ன செய்ய வேண்டும் பின்னர் சிறிது நேரத்தில் பார்ப்போம் இப்போது 3 வழி சம பவர் டிவைடர்னை நாம் விரும்பினால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் எனவே விடுங்கள் 3 வழி சம பவர் டிவைடர்னை வடிவமைக்க பார்க்கிறோம் எனவே எங்களிடம்l λ4 உள்ளது மற்றொரு டிவைடர் λ 4 மற்றொருλ 4 டிவைடர் மற்றும் நாம் இங்கே Z1Z2Z3 ஐஎழுதியுள்ளோம் ஆனால் அதற்காக எங்களுக்குத் தெரியும் சம பவர் டிவைடர் Z1 Z2 Z3 இப்போது இந்தlλ4 என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் அது வளைந்திருப்பதால் எனவே நீளம் இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் அதேλ 4 ஆனால் இப்போது இங்கே கொஞ்சம் வளைந்திருக்கிறது எனவே இந்த 3 போர்ட்ங்கள் அனைத்தும் இல்லை என்று நீங்கள் கூறலாம் ஒழுங்காக சீரமைக்கப்பட்டது எனவே இந்த குறிப்பிட்ட கருத்தையும் பயன்படுத்துவதன் மூலம் இந்த விஷயங்களை சீரமைக்க முடியும் அதனால் இது இங்கே வளைந்திருப்பதை நீங்கள் காணலாம் இது இங்கே இது போல வளைந்திருக்கும் இது இங்கே உள்ளது எனவே அனைத்து 3 போர்ட்ங்களும் ஒரே மட்டத்தில் உள்ளன நீங்கள் உண்மையில் இருக்கும்போது இது மேலும் தேவைப்படும் நல்ல PCB லேஅவுட்பைப் பெறப் போகிறீர்கள் நீங்கள் ஒரு கனேக்டர்யை வைக்க விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு விரும்பவில்லை PCB இந்த மாதிரியான வடிவத்தைக் கொண்டிருக்க வேண்டும் பெரும்பாலான நேரங்களில் ஒரு நல்ல PCB இங்கே ஒரு செவ்வக வடிவத்தை விதிமுறைவோம் பின்னர் நீங்கள் ஒரு கனேக்டர்யை வைக்கலாம் இங்கே கனேக்டர்பான் மற்றும் இங்கே கனேக்டர்பான் ஆனால் இப்போது 3 வழி சம பவர் டிவைடர் வேண்டும் என்பதால் வடிவமைப்பைப் பார்ப்போம் எனவே நாங்கள் விதிமுறைவோம் அந்த Z1 Z2 Z3மற்றும் அந்த விஷயத்தில் நாம் ஒரு Zin1 Zin2 Zin3சமமாக இருக்க வேண்டும் இவை இருக்க வேண்டும் 150 Ω க்கு சமமாக இருங்கள்ஏன் 150 Ω ஏனெனில் இப்போது இவற்றில் 3 இணையாக உள்ளன எனவே 3 இருந்தால் இணையாக இருக்கும் விஷயங்கள் சமமாக இருந்தால் இந்த போர்ட்த்தில் நிகர இன்புட்டு இம்பெடன்ஸ் 150 Ω 3 50 ஆக இருக்கும் எனவே இப்போது நாம் விரும்பிய இம்பெடன்ஸ் 150 Ω ஆகும் இந்த இம்பெடன்ஸ் 50 Ω எனவே நாம் போர்முலாத்தை அறிந்த குஆர்டெர் வேவ் டிரான்ஸ்பார்மர்யைப் பயன்படுத்த வேண்டும் எனவே Z¿1 Z12 ZL Zin1 150 ZL 50 விரும்பியதாகும் எனவே அங்கிருந்து நாம்Z1 50√3 ஐக்கணக்கிடலாம்மேலும் நமக்கு Z1 Z2 Z3 86 6 Ω உள்ளதுஎனவே இதன் பொருள் இவற்றை வடிவமைக்கும் 3 வழி சம பவர் டிவைடர்னை மிக எளிமையான முறையில் வடிவமைக்க முடியும் 86 6 Ω இம்பெடன்ஸ்க்கான மைக்ரோஸ்ட்ரிப் லைன்கள் மற்றும் இது சம பவர் டிவைடர்யாக செயல்படும் மீண்டும் இது ஒரு நல்ல பவர் கம்பினேர்பான் அல்ல எனவே பவர்யை கம்பினேர்பான் எவ்வாறு வடிவமைப்பது என்பது பற்றி பின்னர் கூறுவோம் இப்போது இந்த குஆர்டெர் வேவ் டிரான்ஸ்பார்மர்களை நாம் பயன்படுத்தாவிட்டால் என்ன இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் நடந்தது இந்த 2 3 4 ஐப் பயன்படுத்தாமல் இந்த இடத்தில் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது குஆர்டெர் வேவ் டிரான்ஸ்பார்மர் என்று விதிமுறைலலாம் பிறகு என்ன நடந்திருக்கும் பின்னர் 50 Ω பின்னர் இந்த 50 Ω இந்த 50 Ω 3 50 Ω இணையாக இருக்கும் எனவே இதில் சமமான இம்பெடன்ஸ் என்னவாக இருக்கும் அவை ஒன்றாக இணைக்கப்பட்டால் போர்ட்ம் ஒன்று இங்கே உள்ளது என்று நாங்கள் கூறினால் அது 503 ஆக இருக்கும் 16 67 Ω மற்றும் இதன் பொருள் இன்புட்டு போர்ட் பொருந்தாது எனவே அதிக பவர் ரெபிளெக்ட் மீண்டும் எனவே இவற்றை இம்பெடன்ஸ் மதிப்புகளைத் தேர்வுசெய்க கவனமாக நாம் வடிவமைக்க வேண்டியது அவசியம் இதனால் நாம் ஒரு சம பவர் டிவைடர்னை வடிவமைக்க முடியும் எனவே 3 வழியிலிருந்து 4 வழி பவர் டிவைடர்பான மற்றொரு விஷயத்திற்கு செல்வோம் நான் இங்கே காட்டியுள்ளேன் 2 வெவ்வேறு கன்பிகுரேஷன்வுகள் முதலில் கன்பிகுரேஷன்வைப் பார்ப்போம் 1 எனவே கன்பிகுரேஷன்வு என்ன 1 நமக்கு ஒருλ 4 டிவைடர் மற்றொருλ 4 மற்றொருλ 4 உள்ளது இப்போது இது ஒரு பொதுவான வழக்குநாங்கள் Z1Z2Z3Z4 ஐஎழுதியிருக்கிறார்கள் ஆனால் சம பவர் டிவைடர்க்கு இவை அனைத்தும் சமமாக இருக்க வேண்டும் உங்களால் முடியும் இங்கே நான் 100 Ω ஏன் 100 Ω என்று எழுதியுள்ளேன் சரி இப்போது பார்ப்போம் Z12 50 1002 50 அதனால் அதாவது இங்கே இன்புட்டு இம்பெடன்ஸ் இப்போது 200 Ω ஆக இருக்கும் எனவே இது 200 200 200 200 4 இம்பெடன்ஸ்கள் 200 Ω க்கு இணையாக 2004 க்கு சமமாக இருக்கும் எனவே நமக்கு 50 Ω கிடைக்கிறது எனவே S11 0 மற்றும் அனைத்து 4 இம்பெடன்ஸ்களும் சமமாக எடுக்கப்பட்டுள்ளதால் சம பவர் டிவைடர் நடைபெறும் நான் முன்பு குறிப்பிட்டது போல இந்த அவுட்புட்களை 4 வெவ்வேறு ஆண்டெனாக்களுடன் இணைக்க முடியும் 4 வெவ்வேறு ஆண்டெனாக்களின் அரேயை உருவாக்குகிறது இப்போது அதே காரியத்தை சற்று வித்தியாசமாக செய்ய முயற்சிப்போம்எனவே இது ஒரு கன்பிகுரேஷன்வு இரண்டு எனவே இந்த கன்பிகுரேஷன்வு 2 என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே எங்களுக்கு 2 வழி கிடைத்துள்ளது என்பதை இங்கே காணலாம் பவர் டிவைடர் Z1Z2Z3Z4Z5Z6ஒரு பொதுவான வழக்கை எழுதியுள்ளோம் எனவே இதன் பொருள் கன்பிகுரேஷன்வை சமமற்ற பவர் டிவைடர்ற்கும் பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே நாம் முதலில் எடுத்துக்கொள்வோம் இங்கிருந்து அனைத்து 4 போர்ட்ங்களுக்கும் பவர் டிவைடர்கள் சமமாக இருக்கும் சந்தர்ப்பங்கள் எனவே இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே போர்ட் 1 இல் இன்புட்டை வழங்குகிறோம் எனவே அரை பவர் இங்கே செல்கிறது அரை பவர் இங்கே செல்கிறது எனவே இங்கிருந்து ½ பவர் இங்கே செல்கிறது ½ பவர் இங்கே செல்கிறது மற்றும் ½ பவர் இங்கே செல்கிறது ½ பவர் இங்கு செல்கிறது உண்மையில் நீங்கள் ஒரு எளிமைப்படுத்தலை நான் செய்தால் போதும் இங்கே ஒரு சிறிய குறிப்பைக் கொடுக்கும் எனவே இப்போது இந்த போர்ட்த்தில் இன்புட்டு இம்பெடன்ஸ் என்ன எனவே பார்ப்போம் நீங்கள் அனைத்து இம்பெடன்ஸ்களையும் சமமாக எடுத்துக் கொண்டால் அது நன்றாக வேலை செய்யும் என்று பார்ப்போம் அது சமமாக இருக்கும் Z எனவே இது இப்போது இருக்கும் Z250 இது இப்போது 2 இணையாக இருக்கும் அதனால் Z250 இது Z250 எனவே ஒரு உண்மையில் அது Z2100 இருக்கும் எனவே இப்போது இதை இங்கே பார்த்தால் இந்த இம்பெடன்ஸ் மீண்டும் Z ஆகும் எனவே இன்புட்டு இம்பெடன்ஸ் தேடுகிறது இங்கிருந்து இந்த Z2லோடு இம்பெடன்ஸ் வகுக்கப்படும் மற்றும் லோடு இம்பெடன்ஸ் என்ன Z2100 எனவே Z2Z2ரத்துசெய்யப்படும் மேலும் இங்கு 100 Ω ஐ பெறுவோம் எனவே 100 மற்றும் அதற்கு இணையாக 100 50 Ω க்கு சமமாக இருக்கும் எனவே இதன் பொருள் இந்த குறிப்பிட்ட கன்பிகுரேஷன்வு நீங்கள் எந்த மதிப்பையும் தேர்வு செய்யலாம் Z மற்றும் இது வேலை செய்யும் மற்றும் வடிவமைப்பு கருத்து படத்தில் வருகிறது அதனால் என்ன Z இன் மதிப்பாக இருக்க வேண்டும் இந்த வரிகளையெல்லாம் 50 Ω எடுத்துக்கொள்வோம் அது நாம் எடுக்கும் வேலையைச் செய்யும் இந்த தடைகள் அனைத்தும் 10 Ω ஆக இருக்கும் அதுவும் வேலையைச் செய்யும் எல்லாவற்றையும் 100 Ω ஆக எடுத்துக்கொள்வோம் அதுவும் வேலையைச் செய்யும் எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் இது சிறந்த தேர்வாகும் எனவே நீங்கள் சில விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும்நாங்கள் உண்மையில் என்ன செய்கிறோம் என்று பாருங்கள் எனவே 50 Ω அன்று நாம் என்று விதிமுறைலலாம் சில மதிப்புக்குச் செல்கிறது ஆனால் இறுதியில் நாம் 100 Ω மற்றும் இந்த 100 100 50 க்குப் போகிறோம் எனவே இதன் பொருள் இங்கிருந்து 50 Ω நாம் 100 Ω க்கு செல்கிறோம் எனவே எப்போதும் விதிமுறைவது நல்லது நாங்கள் 50 முதல் 100 வரை செல்கிறோம் நாங்கள் ஒரு இடைநிலை நடவடிக்கை எடுத்து பின்னர் மேலே செல்வது நல்லது என்று கூறுங்கள் இங்கே சரி இதை நீங்கள் 50 மற்றும் 50 ஆக எடுத்திருந்தால் இந்த 50 மற்றும் 50 ஐ இங்கு பெறுவோம் 25 Ω மற்றும் இந்த அதனால் 50 இந்த 25 Ω என்றால் உள்ளது50225 100 ஆனால் உண்மையில் நாங்கள் உண்மையில் பயன்படுத்த இல்லை நாங்கள் 2 வழி செய்த இந்த விஷயத்தின் சொத்தை மாற்றுகிறோம் எனவே இந்த 70 7 ஐப் பயன்படுத்துவதன் மூலம் 50 இலிருந்து நாங்கள் என்ன செய்தோம் 100 க்குச் சென்றோம் பின்னர் 100 100 50 பின்னர் 50 இலிருந்து 100 க்குச் சென்றோம் எனவே சில வேறுபட்ட மதிப்புகளுக்குச் செல்வதை விட 50 முதல் 100 வரை நகர்கிறோம் ஏனெனில் நாங்கள் 50 இல் இருந்து 50 ஐ 50 ஆக எடுத்திருந்தால் இது 25 ஆக மாறியிருக்கும் எனவே இதன் பொருள் குறிக்கோள் 50 முதல் 100 வரை செல்ல ஆனால் 50 ல் இருந்து நாங்கள் செய்ததை முதலில் 25 Ω ஆகக் குறைத்தோம் பின்னர் நாங்கள் இருக்கிறோம் 100 க்குச் செல்கிறது எனவே பெரிய வேறுபாடுகள் இருக்கும்போதெல்லாம் அது சிறிய பேண்ட்வித்யை உருவாக்கும் எனவே இந்த வகையான மதிப்பை இங்கே 70 7 Ω பயன்படுத்தினால் அனைத்து இம்பெடன்ஸ் மதிப்பிற்கும் நாங்கள் உண்மையில் இருப்போம் நீங்கள் Z இன் வேறு எந்த மதிப்பையும் எடுத்துக் கொண்டால் ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் பரந்த பேண்ட்வித்யைப் பெறுங்கள் இப்போது இந்த சம பவர் டிவைடர்னை ஒரு கம்பினேர்பாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே நாங்கள் உண்மையில் இங்கே ஒரு ரெசிஸ்டோர் R ஐ வைக்கவும் அது ஐசோலேஷன் ரெசிஸ்டன்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது நாங்கள் செய்வோம் இந்த கருத்தை சிறிது நேரம் கழித்து பாருங்கள் ஆனால் முதலில் இந்த ஐசோலேஷன் ரெசிஸ்டன்ஸ் உண்மையில் என்னவென்று பாருங்கள் செய்யுங்கள் அது உண்மையில் என்ன செய்கிறது என்பது S22 S33 S23 S32 0இந்த ஐசோலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு நாங்கள் எடுத்துக் கொண்டால் 2 Z0 100 to க்கு சமம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாங்கள் எடுத்துக் கொண்டால் இந்த குறிப்பிட்ட ஈக்யூவேஷன் பெறுவோம் நீங்கள் உண்மையில் பார்க்கலாம் இந்த பரமீட்டர்ஸ் அனைத்தும் 0 க்கு சமமாக இல்லை இது உண்மையில் முதலில் என்ன அர்த்தம்பார்ப்போம் கருத்து பார்வை எனவே இப்போது இந்த போர்ட்த்தில் இன்புட்டை நாங்கள் உணவளித்தால் என்ன நடக்கும் எதுவும் மீண்டும் பிரெப்லக்டெட் இல்லை என்பதையும் இங்கிருந்து இங்கே என்ன நடக்கிறது என்பதையும் நீங்கள் காணலாம் S32 0 ஏனெனில் எதுவும் அங்கு செல்வதில்லை எனவே இதன் பொருள் நான் இங்கே ஒரு இன்புட்டைக் கொடுத்தால் எதுவும் இல்லை மீண்டும் ரெப்லக்டெட்து இங்கு எதுவும் நடக்கவில்லை எனவே இதன் பொருள் 2 க்கு இடையிலான ஐசோலேஷன் போர்ட்ங்கள் மிகவும் நல்லது மேலும் போர்ட்ங்கள் பொருந்துகின்றன எனவே நீங்கள் இங்கே S மேட்ரிக்ஸைப் பார்த்தால் 0 0 0 இதன் பொருள் அனைத்து 3 போர்ட்களும் இப்போது பொருந்தவில்லை இன்னொரு விஷயத்தைப் பார்ப்போம் எனவே இங்கிருந்து நான் இன்புட்டைக் கொடுத்தால் அரை பவர் இங்கே பாதி பவர்யைக் கொடுக்கும் இங்கே செல்கிறது எனவே மாற்றியமைப்பதைத் தவிர முந்தையதைப் போன்றது இந்த கூறுகள் அவை 0 ஆகின்றன முன்னதாக நீங்கள் நினைவில் வைத்தால் இந்த கூறுகள் அரை அளவைக் கொண்டிருந்தன சரி அவ உண்மையில் நான்கில் ஒரு பங்கு பவர் ரெப்லக்டெட்து மற்றும் நான்கில் ஒரு பங்கு பவர் மற்ற போர்ட்த்திற்கு பரவுகிறது எனவே இப்போது இது உண்மையில் என்ன அது உண்மையில் எப்படி நடக்கிறது என்பதுதான் கேள்வி எனவே முதலில் மீண்டும் செல்லலாம் முதலில் பவர் டிவைடர் கருத்துக்கு எனவே இங்கிருந்து இங்கே இன்புட்டு பவர்யைக் கொடுத்தோம் எனவே பாதி என்று விதிமுறைவோம் பவர் இங்கே வருகிறது அரை பவர் இங்கே வருகிறது எனவே வோல்ட்டேஜ் வடிவில் நீங்கள் நினைத்தால் வைத்துக்கொள்வோம் இந்த குறிப்பிட்ட போர்ட்த்தின் அளவு மற்றும் பேஸ்ம் எதுவாக இருந்தாலும் V2என்றுவிதிமுறைலலாம் V3 போலவே இருக்கும் எனவே 2 வோல்ட்டேஜ்ங்கள் சரியாக இருந்தால் அவை ஒரே பேஸ் வித்தியாசத்தைக் கொண்டிருக்கின்றன ரெசிஸ்டோர்யின் வழியாக பாயும் கரேன்ட்டம் என்னவாக இருக்கும் கரேன்ட்டம் இருக்காது எனவே ஒரு சம பவர் டிவைடர் இருக்கும் எனவே இப்போது இவை எப்படி நடக்கின்றன ஏன் இந்த விஷயங்கள் 0 ஆகின்றன எனவே என்னை அப்படியே விடுங்கள் இப்போது மிக எளிமையான முறையில் விளக்குங்கள்இந்த குறிப்பிட்ட போர்ட்த்தில் ஒரு இன்புட்டை தருகிறோம் என்று விதிமுறைலலாம் இங்கே அதனால் என்ன நடக்கும் இங்கிருந்து போர்ட்ம் 3 க்கு 2 பாதைகள் உள்ளனஒரு பாதை உள்ளது இங்கிருந்து இன்னொரு பாதை இங்கிருந்து இருக்கிறது எனவே இந்த பாதையை நீங்கள் காணலாம் ஒரு 1800இன் பேஸ் வேறுபாட்டை வழங்கவும் இந்த பாதை மிகவும் சிறியது என்று கருதி இது சற்று பெரியதாக இருப்பதாக நான் காட்டியுள்ளேன் ஆனால் நடைமுறை உணர்தல் இடம் எவ்வாறு எடுக்கும் என்பதை நாங்கள் உங்களுக்குக் காண்பிப்போம் எனவே இந்த பாதை நீளம் பொதுவாக நாம் மிகச் சிறியதாக எடுத்துக் கொள்ளாவிட்டால் மிகச் சிறியதாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது பின்னர் நானும் செய்வேன் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதைக் காண்பிக்கும் ஆனால் இந்த பாதை நீளம் மிகவும் சிறியது அல்லது மிகக் குறைவு என்று கருதினால் இதனுடன் ஒப்பிடுகையில் இது எனக்கு 1800பேஸ் மாற்றத்தைக் கொடுக்கும் இது 00பேஸ் மாற்றத்தைக்கொடுக்கும் அதனால் அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் இந்த பவர் இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் பேஸ்த்திற்கு வெளியே இருக்கும் இந்த 2 ரத்துசெய்யப்படும் இங்கு எதுவும் வராது எனவே இப்போது இந்த முழு விஷயத்தையும் பவர் காம்பினெர் ஆக பயன்படுத்தலாம் சரி எனவே பவர் காம்பினர் என்றால் என்ன இப்போது நான் இங்கே 1 W ஐக் கொடுத்தால் விதிமுறைலலாம் நாம் இங்கு 1 W பவர்யைக் கொடுத்தால் அதனால் என்ன நடக்கும் இப்போது எப்போதும் S மேட்ரிக்ஸ் சரி ஏனென்றால் S மேட்ரிக்ஸ் வரையறுக்கப்பட்டுள்ளதா என்று பாருங்கள் S மேட்ரிக்ஸ் நாம் இருக்கும் போது வரையறுக்கப்படுகிறது இங்கே உணவளிப்பது மற்ற அனைத்து போர்ட்ங்களும் பொருந்துகின்றன நாங்கள் இங்கு உணவளிக்கும் போது மற்ற அனைத்து போர்ட்ங்களும் மேட்சிங் உள்ளன எனவே இங்கே நிலைமை சற்று வித்தியாசமானது நாங்கள் இங்கே ஒரு இன்புட்டைக் கொடுக்கிறோம் நாங்கள் தருகிறோம் இங்கே இன்புட் எனவே நீங்கள் S மேட்ரிக்ஸை கண்மூடித்தனமாகப் பயன்படுத்தினால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையைச் செய்யப்போவதில்லை இப்போது தர்க்கத்தைப் பயன்படுத்துங்கள் எனவே நான் இங்கே 1 W பவர்யையும் 1 W பவர்யையும் தருகிறேன் என்று விதிமுறைலலாம் இந்த 2 பவர்களும் ஒரே பேஸ்த்தில் இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே அதை மீண்டும் அனுமானித்தல் அவை ஒரே பேஸ்த்தில் இருந்தால் இந்த வோல்ட்டேஜ்ம் V2V2க்கு ஒரு பேஸ் ஆங்கிள் V2∠00 என்றுவிதிமுறைலலாம் இது V2∠00 ஆகும் எனவே 2 வோல்ட்டேஜ்ங்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் அவை ஒரே பேஸ்த்தைக் கொண்டிருந்தால் தற்போதைய பாய்ச்சல் என்னவாக இருக்கும் இதன் மூலம் அந்த வழியாக எந்த கரேன்ட்டமும் இருக்காது எனவே இணைந்த என்ன இணைக்கப்பட்ட பவர் இல்லை எனவே இங்கிருந்து பவர் எங்கு செல்லும் எனவே இங்கிருந்து பவர் எதுவும் பிரெப்லக்டெட் இல்லை இங்கு எதுவும் நடக்கவில்லை இவை ஒப்பீட்டளவில் லொஸ்லெஸ் லைன் எனவே இந்த 1 W இங்கே வரும் இந்த 1 W கூட இங்கு வரும் எனவே நாம் 2 W ஐப் பெறுவோம் பவர் எனவே உண்மையில் நீங்கள் உண்மையில் உணவளிக்க முடியும் 10 W பவர் 10 W பவர் என்று விதிமுறைலலாம்நீங்கள் 20 W பவர் கிடைக்கும் எனவே இது ஒரு பவர் காம்பிநேர்யை சர்க்யூட் வடிவமைப்பதற்கான சிறந்த வழியாகும் இப்போது இங்கே நீங்கள் இங்கே 2 இன்புட்கள் ஒரே பேஸ்த்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பாருங்கள் இந்த 1 W பவர்யின் இன்புட்1∠00என்று விதிமுறைலலாம் ஆனால் இன்புட் இந்த விஷயம் 1∠1800 ஆகும் எனவே நான் இங்கே வோல்ட்டேஜ்த்தைப் பார்த்தால் இது V2 ஆக இருக்கும் இது இருக்கும் V2பவர் அதே V22என்றாலும் மற்றும் 2சரி எனவே பவர் அப்படியே இருக்கிறது ஏனெனில் இது V2மற்றும் இது V2எனில் இப்போது ஒரு பேஸ் வேறுபாடு உள்ளது இப்போது இருப்பதைநீங்கள் காணலாம் ரெசிஸ்டோர் வழியாக பாயும் ஒரு பெரிய கரேன்ட் மற்றும் ஒரு பெரிய பவர் லொஸ் எப்போது இருக்கும் ஒரு பவர் லொஸ் உள்ளது நீங்கள் 1 W இன்புட் 1 W இன்புட் மற்றும் 2 W அவுட்புட்ப் பெற மாட்டீர்கள் உண்மையில் நடக்காது எனவே ஒரு பவர் கம்பினேர்பாளராக நீங்கள் 2 இன்புட்கள் சரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதே பேஸ்த்தில் சரி எனவே நான் இங்கே ஒரு நடைமுறை உதாரணத்தை உங்களுக்குக் காட்டப் போகிறேன் அதை நீங்கள் இங்கே காணலாம் இன்புட் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இது உண்மையில் 2 வழி பவர் டிவைடர் ஒரு ஐசோலேஷன் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் இங்கே இந்த ஒரு சமமாக மேலும் பிரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு உள்ளது இங்கே ஐசோலேஷன் ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒரு ஐசோலேஷன் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது இது இப்போது நீங்கள் விதிமுறைலலாம் 4 காம்பிநேர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கிருந்து ஒரு வழி 2 வழி பின்னர் 2 வழி 4 வழி மற்றும் இவை SMA காம்பிநேர்கள் நான் முன்பு உங்களுக்குக் காட்டியபடி நீங்கள் ஒரு கனெக்டர்யின் SMA கனெக்டர் அல்லது N வகையைப் பயன்படுத்தலாம் இப்போது இறுதியில் நீங்கள் இது போன்ற திறந்த PCB கொண்ட ஒரு கூறுகளை வாங்கப் போவதில்லை இது வேண்டும் ஒரு பெட்டியின் உள்ளே வைக்கப்படும் எனவே இந்த பெட்டி இதை மட்டுமே காண்பிக்கும் அடிப்படையில் நீங்கள் தருகிறீர்கள் இங்கே குறிப்பிட்ட பகுதி நிச்சயமாக இது சற்று மாறுபட்ட ப்ரிக்யூவென்ஸிணிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே 1 இன்புட் இருப்பதையும் இங்கு 2 இம்பெடன்ஸ் போர்ட்ங்கள் இருப்பதையும் நீங்கள் காணலாம் எனவே இது நீங்கள் செய்யக்கூடிய எளிய வழி ஆனால் அதன் விலை என்ன என்பதைப் பார்க்க நான் இப்போது குறிப்பிட விரும்புகிறேன் இந்த குறிப்பிட்ட விஷயம் இது மிகச் சிறியதாக இருக்கும் சரி இன்னும் நீங்கள் இவற்றை இறக்குமதி செய்ய விரும்பினால் 2 வழி பவர் டிவைடர்கள் அல்லது 4 வழி பவர் டிவைடர்கள் 50 டாலர்களுக்கு 100 டாலர்களுக்கு இடையில் எங்கும் செலவாகும் எனவே அடுத்த சொற்பொழிவில் இந்த பவர் டிவைடர்களை காம்பிநேர்கள் எவ்வாறு நடைமுறையில் உணர முடியும் என்பதைப் பார்ப்போம் சமமற்ற பவர் டிவைடர் மற்றும் பிற நிகழ்வுகளையும் பார்ப்போம் அதுவரை நன்றி அடுத்த முறை உங்களை மீண்டும் பார்ப்போம் வருகிறேன்